ஆர்தோகிராபிக் ப்ரொஜெக்ஷன் II பகுதி 1 அனைவருக்கும் வணக்கம் NPTEL லின் இன்ஜினியரிங் டிராயிங் மற்றும் கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் இணையவழி படிப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன் நாம் தொகுதி 4 விரிவுரை 31 ல் நாம் இப்போது ஆர்த்தோகிராபிக் ப்ரோஜெக்சன் II என்ற தலைப்பில் உள்ளோம் என் பெயர் ராஜாராம் லாக்கராஜு நான் IIT காரக்பூர் எந்திரவியல் துறையில் இருக்கிறேன் நமது முந்தைய வகுப்புகளில் இன்ஜினியரிங் டிராயிங் பற்றிய முன்னுரையில் வடிவங்களை உருவாக்குதல் பற்றி பார்த்திருக்கிறோம் அதில் கூர் உருளை தலைப்பில்எவ்வாறு சைக்லாய்டுஎல்லிப்ஸ்ப்பராபோலா ஹைபர்போலா போன்றவற்றை வரைவது என்று பார்த்து இருக்கிறோம் தொகுதி 3 ல்ஆர்த்தோகிராபிக் ப்ரோஜெக்சன் I தலைப்பில் ஹரிசாண்டல் பிளேன் என்றால் என்ன வெர்டிகள் பிளேன் என்றால் என்ன என்றும் மற்ற வெவ்வேறு வகையான பிளேன்கள் குறித்தும் பார்த்திருக்கிறோம் மேலும் பஸ்ட் குவாட்ரண்ட் த்தர்டு குவாட்ரண்ட் பற்றியும் எவ்வாறு ஒரு புள்ளியை வெவ்வேறு பிளேன் மீது காட்சிப்படுத்துவது அதாவது பஸ்ட் த்தர்டு செகண்ட் மற்றும் போர்த் குவாட்ரண்ட்களில் காட்சிப்படுத்துவது பற்றியும் பார்த்திருக்கிறோம் இந்த தொகுதியில் குறிப்பாக கோடுகளை காட்சிப்படுத்துவது பற்றி பார்க்க இருக்கிறோம் 88 இந்த ப்ரொஜெக்ஷன் II என்ற தலைப்பில் கோடுகளை எவ்வாறு காட்சிப்படுத்துவது பற்றி பார்க்க இருக்கிறோம் அவ்வாறு காட்சிப்படுத்தும் போது அவைகளின் அடையாளங்கள் என்ன அவைகளின் உண்மையான நீளம் மற்றும் பார்வைக்கு தென்படும் நீளம் மற்றும் சாய்வான பிளேன் மீது இவைகளை காட்சிப்படுத்தும் போது என்ன நிகழ்கின்றன ஆக்சில்லரி பிளேன் என்றால் என்ன ஒரு திடப்பொருள் வடிவத்தை எவ்வாறு வெவ்வேறான பிளேன்கள் மீது காட்சிப்படுத்துவது போன்றவைகளை தான் நாம் புரிந்து கொள்ள இருக்கிறோம் இன்றைய விரிவுரையில்முதன்மையாக கோடுகளை காட்சிப்படுத்துவது பற்றி பார்க்க இருக்கிறோம் ஒரு கோடு பற்றிய விவரங்களை தெரிவிக்க அதன் நீளம் உதாரணமாக 2 cm அல்லது 20 mm என்று இவ்வாறாக விவரம் தேவைப்படுகிறது மேலும் இதனின் அமைவிடம் வெர்டிகள் மற்றும் ஹரிசாண்டல் பிளேன் பொறுத்து எவ்வாறு அமைந்துள்ளது என்பதை அறிய கோடுகளின் முடிவு புள்ளிகள் நமக்கு தேவை உதாரணமாக AB என்ற ஒரு கோடு அதன் நீள விவரங்களை மட்டும் வெளிப்படுத்தவில்லை இங்கு ரெபரன்ஸ் பிளேனாக அமைந்த வெர்டிகள் பிளேன் மீது A மற்றும் B புள்ளிகள் எங்கு அமைந்துள்ளது போன்ற விவரங்கள் நமக்குத் தேவைப்படுகின்றன இதனைத்தான் நாம் வெர்டிகள் மற்றும் ஹரிசாண்டல் பிளேன் பொருத்து கோட்டின் அமைவிடம் என்று சொல்கிறோம் மேலும் இந்த பிளேன் பொறுத்து கோட்டின் சாய்வு நிலையும் நமக்கு தேவையாகிறது இன்றைய விரிவுரையின் நோக்கம் கோடு ஒன்றை எடுத்துக்கொண்டுஅதனை எவ்வாறு வெர்டிகள் மற்றும் ஹரிசாண்டல் பிளேன் மீது காட்சிப்படுத்துவது என்பதாகும் கோடு ஒன்றை தத்துவ அடிப்படையில் ஐந்து வகைகளில் காட்சிப்படுத்தலாம் முதலாவதாக நேர் செங்குத்துக் கோடு இது வெர்டிகள் பிளேன் மற்றும் ஹரிசாண்டல் பிளேன் இவைகளுக்கு செங்குத்தாக இருக்கும் இரண்டாவதாக ஹரிசாண்டல் மற்றும் வெர்டிகள் பிளேன் இவைகளுக்கு இணையாக அமைந்த கோடு மூன்றாவதாக வெர்டிகள் மற்றும் ஹரிசாண்டல் பிளேனிற்கு செங்குத்தாக அமைந்த கோடு நான்காவதாக ஹரிசாண்டல் பிளேனிற்கு சாய்வாகவும் வெர்டிகள் பிளேனிற்கு இணையாகவும் அமைந்த கோடு மற்றும் ஐந்தாவதாக பிரத்தியேகமாக ஹரிசாண்டல் மற்றும் வெர்டிகள் பிளேன் இவை இரண்டிற்கும் சாய்வான திசையில் அமைந்த கோடு இது இரண்டு பிளேன்களோடு வெவ்வேறு கோணத்தில் அமைந்திருக்கும் இவ்வாறான கோடுகளை எவ்வாறு வெர்டிகள் மற்றும் ஹரிசாண்டல் பிளேன் மீது காட்சிப்படுத்தி விவரங்களை பெறுவது இதற்கு எளிதான யுக்தி என்னவென்றால் கோட்டின் ஒரு முடிவு புள்ளியின் விவரத்தைக் கொண்டு அதனை வெர்டிகள் மற்றும் ஹரிசாண்டல் பிளேன் மீது காட்சிப்படுத்த வேண்டும் இவ்வாறாகவே மற்றொரு முடிவு புள்ளிக்கும் செய்து இவை இரண்டையும் இணைத்தால் கிடைக்கும் காட்சியை வெவ்வேறு பிளேன்மீது காட்சிப்படுத்தலாம் இனி இவற்றை படிப்படியாக பார்க்கலாம் ஒரு நேர் செங்குத்துக் கோடு வெர்டிகள் பிளேன் மற்றும் ஹரிசாண்டல் பிளேன் இவைகளுக்கு செங்குத்தாக எவ்வாறு அமைப்பது என்பதே முதல் கேள்வி இனி இதனை பார்க்கலாம் முப்பரிமான தோற்றத்தில் நம்முடைய வெர்டிகள் மற்றும் ஹரிசாண்டல் பிளேன் இங்கு உள்ளன இங்குள்ள இந்தக் கோடு ஹரிசாண்டல் மற்றும் வெர்டிகள் பிளேன் இவைகளுக்கு செங்குத்தாக அமைந்துள்ளது அது எவ்வாறு என்று பார்க்கலாம் இனி இந்த நேர் செங்குத்து கோட்டினை இந்த பிளேன் மீது ப்ரோஜெக்ட் செய்யும் பொழுது A என்ற முடிவுப் புள்ளி a' என்ற காட்சியாக கிடைக்கும் அதேபோன்று B என்ற முடிவுப் புள்ளி b' என்ற காட்சியாக கிடைக்கிறது இந்த இரண்டு புள்ளி காட்சிகளையும் ஒரு கோடு கொண்டு இணைத்தால் அவை இங்குள்ளது போல AB என்றும் a'b' என்றும் கிடைக்கின்றன டாப் வியூவில் ஹரிசாண்டல் பிளேன் மீது A புள்ளி a என்ற காட்சியாகவும் அதன்மீது B புள்ளிகாட்சி b ப்ரோஜெக்ட் செய்யப்படுகிறது நம்முடைய A மற்றும் B புள்ளிகள் ஹரிசாண்டல் பிளேன் மீது ஒரு புள்ளியாகவே காட்சியாகி உள்ளன ஆனால் இவை வெர்டிகள் பிளேன் மீது ஒரு கோடாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இதே காட்சியினை இரு பரிமாண அமைப்பின் காட்டும் பொழுது இது வெர்டிகள் பிளேன் என்றும் XY தொடக்க அச்சு ஆகவும் வெர்டிகள் பிளேன் மீது ப்ரோஜெக்ட் செய்யப்பட்ட காட்சி a'b' என்ற கோடாகவும் இந்த ஹரிசாண்டல் பிளேனில் தொடக்கப் புள்ளியில் இருந்து தொலைவில் a மற்றும் b புள்ளிகள் அமைந்திருக்கும் இதற்கான விடை இங்கு உள்ளது போல வடிவத்தின் A புள்ளி a' என்றும் B புள்ளி b' என்றும் காட்சிகளாக கிடைக்கின்றன இவை பஸ்ட் குவாட்ரண்ட் டாப் வியூவில்ab என்று ஒன்றின் மீது மற்றொன்று அமைந்த புள்ளிகளாக கிடைக்கின்றன இதில் முக்கியமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய தகவல் இந்த கோடுகளை வெர்டிகள் மற்றும் ஹரிசாண்டல் பிளேன் மீது ப்ரோஜெக்ட் செய்யும்பொழுது வெர்டிகள் பிளேன் மீது கிடைக்கும் ப்ரெண்ட் வியூ கோட்டின் உண்மையான நீள விவரத்தை கொடுக்கிறது எடுத்துக்காட்டாக AB நீளம் 40 mm என்றால் ப்ரெண்ட் வியூவில் a'b' நீளம் 40 mm என்று கிடைக்கும் இதனை கோட்டின் உண்மையான நீள அளவாக எடுத்துக் கொள்ளலாம் ஆனால் ஹரிசாண்டல் பிளேன் மீது கிடைக்கும் காட்சி நம் கண்ணுக்குத் தெரியும் நீள அளவாக பூஜ்ஜியம் என்று கிடைக்கிறது இது உண்மையில் நீள அளவு அல்ல 12 இரண்டாவதாகவெர்டிகள் மற்றும் ஹரிசாண்டல் பிளேன் இவைகளுக்கு இணையாக அமைந்த கோடு AB இங்கே காட்டப்பட்டுள்ளது இது இந்த பிளேன் இரண்டிற்குமே ப்பரளல் அமைப்பில் உள்ளது இந்த அமைப்பில் ஹரிசாண்டல் மற்றும் வெர்டிகள் பிளேன் மீது கிடைக்கும் நீள அளவு விவரங்கள் என்னென்ன அவைகளை இனி பார்க்கலாம் இங்கு உள்ளது போல வெர்டிகள் பிளேன் மீது A புள்ளி a' என்றும் B புள்ளி b' என்றும் ஹரிசாண்டல் பிளேன் மீது A புள்ளி a என்றும் B புள்ளி b என்றும் ப்ரோஜெக்ட் செய்யப்பட்டுள்ளன இவைகள் முறையே ப்ரெண்ட் வியூ மற்றும் டாப் வியூ திசைகளில் கிடைக்கப்பெற்றுள்ளன இனி இந்த ஹரிசாண்டல் பிளேனை 90 டிகிரி திருப்பி அமைக்கும் பொழுது பஸ்ட் குவாட்ரண்ட் அடிப்படையில் வெர்டிகள் பிளேனில் கிடைக்கும் ப்ரெண்ட் வியூ மற்றும் ஹரிசாண்டல் பிளேனில் கிடைக்கும் டாப் வியூ காட்சிகளாக a'b' மற்றும் ab ஒரே நீள அளவில் இரு பிளேன்களுக்கு இணையாக அமையும் பொழுது கிடைக்கும் இந்த அமைப்பில் ப்ரெண்ட் வியூ மற்றும் டாப் வியூ இரண்டிலுமே கோட்டின் உண்மையான நீள அளவே கிடைக்கிறது மூன்றாவதாக ஹரிசாண்டல் பிளேனிற்கு சாய்வாகவும் வெர்டிகள் பிளேனிற்கு இணையாகவும் அமைந்த கோடு ஒன்றை பார்க்கலாம் கோட்டின் மீது இவ்வாறாக நகர்ந்து சென்றுவெர்டிகள் பிளேன் மீது இதனை காட்சிப்படுத்தும் பொழுது இதில் கோட்டின் உண்மையான நீள விவரம் a'b' என்று பார்த்தவுடன் கிடைக்கிறது அதேபோல AB கோட்டினை ஹரிசாண்டல் பிளேனில் டாப் வியூவாக காட்சிப்படுத்தும் பொழுதுகாட்சியிலிருந்து கிடைக்கப்பட்ட நீள மதிப்பு உண்மையான நீள மதிப்பை விட குறைவாகவே உள்ளது இங்கு காணும் இவை உண்மையான நீள அளவு மற்றும் இது கண்ணுக்கு புலப்படும் நீள அளவு ஆகும் இனி அடுத்ததாக கோடு ஒன்று வெர்டிகள் பிளேனிற்கு சாய்வாகவும் ஹரிசாண்டல் பிளேனிற்கு இணையாகவும் அமைந்துள்ள எடுத்துக்காட்டை பார்க்கலாம் அவ்வாறு வெர்டிகள் பிளேனிற்கு சாய்வாகவும் ஹரிசாண்டல் பிளேனிற்கு இணையாகவும் உள்ள வரைபடத்தை உங்களால் வரைய முடியுமா ஹரிசாண்டல் பிளேனிற்கு இணையாக என்றால் இங்கு காட்டப்பட்டுள்ள அமைப்பு போன்று ஹரிசாண்டல் பிளேன் மீது வரவேண்டும் அவ்வாறு வெர்டிகள் பிளேனிற்கு சாய்வாகவும் அமைய வேண்டும் இந்த இரண்டு புள்ளிகளான A மற்றும் B என்பதை இணைத்து நீடித்தால்அது இங்கு பார்ப்பதுபோல இந்தப் புள்ளியில் வந்து சேரும் எனவே இந்த கோடு வெர்டிகள் பிளேனிற்கு தீட்டா என்ற கோண அளவில் அமைந்துள்ளது மேலும் இந்தக் கோடு வெர்டிகள் பிளேனிற்கு சாய்வாகவும் ஹரிசாண்டல் பிளேனிற்கு இணையாகவும் அமைந்துள்ளது இனி இந்த கோட்டின் மீது இவ்வாறு நகர்ந்து சென்று அதனை காட்சிப்படுத்தினால்அந்தக் காட்சியை இப்போது பார்க்கலாம் இவ்வாறான காட்சி பிளேன் மீது கிடைக்கிறது ஹரிசாண்டல் பிளேனிற்கு இணையாகவும் கோட்டினை நீட்டித்தால் வெர்டிகள் பிளேனிற்கு சாய்வாக சென்று இணையும் இந்தக் கோடு வெர்டிகள் பிளேனில் காட்சிப்படுத்தப்படும் பொழுது a'b' என்ற அளவு நம் கண்ணுக்கு தெரிகின்ற அளவாகும் உண்மையான அளவு அல்ல ஆனால் ஹரிசாண்டல் பிளேனில் காட்சிப்படுத்தப்படும் பொழுது அதன் உண்மையான அளவு விவரங்கள் நமக்கு கிடைக்கின்றன இனி பஸ்ட் குவாட்ரண்ட் முறையில் ப்ரெண்ட் வியூ மற்றும் டாப் வியூ வரையலாம் இங்கு அமைந்துள்ள இவைகளே ப்ரெண்ட் வியூ மற்றும் டாப் வியூ ஆகும் இவற்றில் a'b' அளவு ab அளவினை விட சிறியதாக இருக்கிறது மேலும் ab அளவு கோட்டின் உண்மையான நீள விவரங்களை நமக்குத் தருகிறது வரைபடத்தாளில் ஹரிசாண்டல் திசை பொருத்து எந்த அளவில் கோணம் அமைந்துள்ளது என்ற விபரத்தை நம்மால் பார்க்க முடியும் ஒருவேளை உங்களுக்கு இந்த வரைபடம் பற்றி ஏற்கனவே தெரிந்திருந்தால்டாப் வியூவில் AB என்ற கோடு தீட்டா என்ற கோணத்தில் ஹரிசாண்டல் திசையில் அமைந்திருந்தால் AB கோடு பஸ்ட் குவாட்ரண்ட் முறையில் வெர்டிகள் பிளேன் உடன் ஒரு குறிப்பிட்ட கோணத்திலும் அமைந்திருக்கும் இவ்வாறாகவே நாம் இதனை புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை உங்களுக்கு இந்த வரைபடம் பற்றி ஏற்கனவே தெரிந்திருந்தால்டாப் வியூவில் AB என்ற கோடு தீட்டா என்ற கோணத்தில் ஹரிசாண்டல் திசையில் அமைந்திருந்தால் AB கோடு பஸ்ட் குவாட்ரண்ட் முறையில் வெர்டிகள் பிளேன் உடன் ஒரு குறிப்பிட்ட கோணத்திலும் அமைந்திருக்கும் இவ்வாறாகவே நாம் இதனை புரிந்து கொள்ள வேண்டும் இங்கு டாப் வியூ XY அச்சுக்கு ஒரு கோணத்தில் உள்ளது ப்ரெண்ட் வியூ XY அச்சுக்கு இணையாக அமைந்துள்ளது உண்மையான கோடு நீள விவரம் ஹரிசாண்டல் பிளேனில் கிடைக்கிறது இங்குள்ள கோண அளவு ப்பி ப்ரோஜெக்ட் செய்யப்படும் பொழுதும் வெர்டிகள் பிளேனிற்கு இணையான கோடு ஒன்றுடன் ப்பி என்ற கோண அளவில் அமைந்துள்ளது இதனை நம்முடைய டாப் வியூவில் காட்சிப்படுத்தி உள்ளோம் இனி அடுத்ததாக வெர்டிகள் பிளேன் மற்றும் ஹரிசாண்டல் பிளேன் இவற்றிற்கு சாய்வாக அமைந்துள்ள கோடு ஒன்றை பார்க்கலாம் இது சற்றே சிக்கல் நிறைந்ததாகும் அவ்வாறு கோடு ஒன்றை உங்களால் யோசிக்க முடிகிறதா இதனை நாம் எடுத்துக் காட்டுகள் கொண்டு பார்க்கலாம் அவ்வாறு யூகிக்க நாம் என்ன செய்ய வேண்டும் இங்குள்ளவாறு ஹரிசாண்டல் பிளேன் மற்றும் வெர்டிகள் பிளேன் அமைந்திருந்தால் நாம் அமைக்கும் கோடு இவை இரண்டிற்கும் சாய்வாக அமைய வேண்டும் ஒருகோடு சாய்வாக இருக்கிறது என்றால் இங்கு உள்ளவாறு நம்மால் யூகிக்க இயலும் இதன் சாய்வை ப்பி என்று எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இது முழுமையான கோடு பற்றிய விவரம் அல்லஏனெனில் இந்தக் கோடு மற்றொரு பிளேனிற்கு இணையாக அமைந்துவிடக்கூடாது அதாவது ஹரிசாண்டல் பிளேனிற்கும் சாய்வாக அமைய வேண்டும் இனி இதனை ஹரிசாண்டல் பிளேனில் காட்சிப்படுத்தினால் அதிலும் ஒரு கோண அளவில் அமைந்திருக்க வேண்டும் எனவே அவ்வாறு காட்சிப்படுத்தும் பொழுது நீங்கள் இங்கு காண்பது போல் இந்தக் கோடு இங்கும் ஒரு கோணத்தில் அமைந்துள்ளது இனி இதனை இந்த பிளேன் மீது காட்சிப்படுத்தும் பொழுது இதனை XY அச்சு என்று எடுத்துகொண்டு இவ்வாறு கோண அளவை உருவாகிறது அதே போன்று மற்றொரு திசையிலும் ஒரு கோணத்தில் அமைந்துள்ளது இந்த கோணத்தை ப்பி என்றும் மற்றொரு கோணத்தை தீட்டா என்றும் எடுத்துக் கொள்ளலாம் வெர்டிகள் பிளேன் மீது கிடைக்கும் காட்சி ப்ரெண்ட் வியூ மற்றும் ஹரிசாண்டல் பிளேன் மீது கிடைக்கும் காட்சி டாப் வியூ ஆகும் இவற்றுக்கிடையே அமைந்துள்ள கோண அளவு ப்பி என்பதாகும் இங்கு உள்ளவாறு a மற்றும் b புள்ளிகளை குறித்துக் கொள்ளலாம் அதேபோன்று a' மற்றும் b' இவற்றையும் குறித்துக் கொள்ளலாம் வடிவங்களை எவ்வாறு இந்த பிளேன் மீது மாற்றி அமைப்பது பற்றிய விதிகளை பின்னர் பார்க்கலாம் இனி a'b' என்பதை வெர்டிகள் பிளேன் காட்சிகளாகவும் ab என்பதை ஹரிசாண்டல் பிளேன் காட்சிகளாகவும் எடுத்துக்கொண்டால் AB என்ற கோடு வெர்டிகள் பிளேனிற்கு ப்பி என்ற கோணத்தில் அமைந்துள்ளது அதேபோன்று தீட்டா ப்ரெண்ட் வியூவில் தென்படும் எனவே நாம் சொல்லவருவது AB என்ற கோடு ஹரிசாண்டல் பிளேனிற்கு தீட்டா என்ற கோணத்தில் அமைந்துள்ளது இந்த கோடுகள் பற்றிய மற்ற விவரங்கள் மற்றும் இவற்றை காட்சிப்படுத்துதலை எடுத்துக்காட்டுகள் கொண்டு அடுத்து வரும் வகுப்புகளில் புரிந்து கொள்ளலாம்